நேற்றைய வகுப்பில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தைப் பற்றி விவாதித்தோம் மேலும் சர்க்யூட்களில் சுயாதீன சோர்ஸ்கள் கிடைக்கும்போது சில எடுத்துக்காட்டுகளைப் பற்றி விவாதித்தோம் இப்போது இன்றைய விரிவுரையைத் தொடங்குவோம் இந்த விரிவுரையில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் கிடைக்கக்கூடிய சர்க்யூட் பற்றி நாங்கள் அதிக கவனம் செலுத்துவோம் மேலும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் கான சர்க்யூட்டை தீர்க்க முயற்சிப்போம் எனவே டிபென்டென்ட் சோர்ஸ் நிலைக்குச் செல்வதற்கு முன் முந்தைய வகுப்பில் நாங்கள் விவாதித்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தைப் பற்றி புரிந்துகொள்ள முயற்சிப்போம் லோடு இணைக்கப்பட்டுள்ள டெர்மினலில் இருந்து பார்க்கும்போது நெட்வொர்க்கின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் லோடு க்கு சமமாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ஒரு லோடு க்கு மாற்றப்படும் என்று நாங்கள் கூறினோம் இதைச் செய்ய நாங்கள் தெவெனின் ஈக்வலன்ட் ஐ பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் பல சோர்ஸ்கள் மற்றும் பல எலமெண்ட்ஸ் ஐ கொண்டிருக்கும் நெட்வொர்க்கை நீங்கள் கண்டால் நாம் செய்ய வேண்டியது அதை நாம் தெவெனின் ஈக்வலன்ட் ஆக மாற்ற வேண்டும் இது படத்தில் உள்ளது பின்னர் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பரை நாம் அனலிஸ் செய்யலாம் இப்போது ஒரு லீனியர் சர்க்யூட் லோடு க்கு வழங்கக்கூடிய மேக்ஸிமம் பவர் ஐ கண்டுபிடிப்பதில் தெவெனின் ஈகுவாலிட்டி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் முழு சர்க்யூட்டும் தெவெனின் ஈக்வலன்ட் ஆக மாற்றப்படுகின்றன என்பதையும் நாங்கள் விவாதித்தோம் லோடு தவிர ஒட்டுமொத்த சர்க்யூட்டும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி காட்டப்படலாம் இப்போது 0 முதல் முடிவிலி வரை நீங்கள் லோடு ஐ மாற்றிக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உங்கள் பவர் லோடு மூலம் உறிஞ்சப்படுவது அதிகபட்சம் ஒரு புள்ளியாக இருக்கும் அதுவே சோர்ஸ்களால் லோடு க்கு வழங்கப்படும் பவர் அதிகபட்சம் என்றும் நாங்கள் விவாதிக்கிறோம் எனவே லோடு ரெசிஸ்டன்ஸ் என்பது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இற்கு சமமாக இருக்கும்போது அந்த நிலை வரும் மேலும் பவர் ஐத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறோம் மேலும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிலையை பெற்றோம் இதை நாம் எவ்வாறு பெற்றோம் நாம் ஐப் பயன்படுத்தினோம் இது லோடு எனப்படும் மாறியைப் பொறுத்து பவர் ஐ வேறுபடுத்துகிறது மேலும் ஆக இருக்கும்போது ஐப் பொறுத்தவரை p இன் டெரிவேட்டிவ் 0 என்று நாங்கள் நிறுவினோம் ஆகையால் இல் லோடு க்கு மாற்றப்படும் மேக்ஸிமம் பவர் ஆகும் முந்தைய வகுப்பில் நாங்கள் விவாதித்தபடி லோடு ரெசிஸ்டன்ஸ் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ்க்கு சமமாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நடைபெறுகிறது ஐ பொறுத்து பவர் இன் டெரிவேட்டிவை நாம் எடுத்துக்கொண்டபோது இது பெறப்பட்டது இது மாறக்கூடியது மற்றும் இப்போது டெரிவேட்டிவ் அந்த நிலையில் 0 க்கு சமமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் பவர் சக்தியில் நீங்கள் மதிப்பை வழங்கினால் எங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு அதிகபட்சம் அல்லது குறைந்தபட்சமாக இருக்கலாம் இப்போது டெரிவேட்டிவ் எடுக்கும் உதவியுடன் நாம் நிலைநிறுத்திய நிலை உண்மையில் அதிகபட்சமா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியது தொடர்பாக பவர் ஐ இரட்டிப்பாக்க வேண்டும் அது 0 க்கும் குறைவானது என்பதை நிரூபிக்கும் இது 0 க்கும் குறைவாக இருக்கும்போது அதாவது என்ற டெரிவேட்டிவை எடுத்தபோது நாம் கண்டறிந்த மதிப்பு அதிகபட்சமாக இருக்கும் சர்க்யூட்களில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் கிடைக்கும்போது மற்றும் போன்ற பல்வேறு எலமெண்ட்ஸ் இன் மதிப்புகளை எவ்வாறு கண்டுபிடிப்போம் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது சர்க்யூட்டிலிருந்து லோடு ஐ அகற்ற வேண்டும் இப்போது லோடு இல்லாமல் எஞ்சியிருக்கும் சர்க்யூட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது மீதமுள்ள நெட்வொர்க்கிற்கு தெவெனின் ஈக்வலன்ட் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நீங்கள் தெவெனின் ஈக்வலன்ட் இன் முதல் விஷயத்தைக் கண்டுபிடிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அங்கு நீங்கள் சுயாதீன சோர்ஸ்களை 0 க்கு சமமாக அமைப்பீர்கள் இதன் பொருள் உங்களிடம் ஒரு சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் அதை ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக வைத்திருப்பீர்கள் உங்களிடம் சுயாதீனமான கரண்ட் சோர்ஸ் இருந்தால் நீங்கள் ஓபன் சர்க்யூட்டை வைத்திருப்பீர்கள் மேலும் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட அனைத்து டிபென்டென்ட் சோர்ஸ்களையும் விட்டுவிடுவீர்கள் இப்போது நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் நெட்வொர்க்கை எக்சைட் செய்வீர்கள் சர்க்யூட்டை எளிதாக்குவதற்கான உங்கள் வசதியைப் பொறுத்து அல்லது ஐப் பயன்படுத்தலாம் நீங்கள் ஐ 1 வோல்ட் சோர்ஸ் ஆக பயன்படுத்தலாம் அல்லது ஐ 1 ஆம்பியர் இணைப்பாக டெர்மினலுடன் இணைக்கலாம் முன்பு லோடு இணைக்கப்பட்டிருந்தது நீங்கள் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் என்பது வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அல்லது கரண்ட் சோர்ஸ் ஐ நீங்கள் இணைத்த டெர்மினலின் குறுக்கே இருக்கும் மதிப்பு பின்னர் என்ற சோர்ஸ் ஆல் வழங்கப்பட்ட கரண்ட் ஆல் வகுக்கப்படுகிறது இப்போது அதன்பிறகு நீங்கள் தொடர்புடைய தெவெனின் வோல்டேஜ் ஐ காண்பீர்கள் இறுதியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஐ க்கு சமமாக அமைக்க வேண்டும் ஏனெனில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தின் படி உங்கள் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் லோடு ரெசிஸ்டன்ஸ் இற்கு சமமாக இருக்க வேண்டும் பின்னர் லோடு க்கு சப்ளை செய்யும் மேக்ஸிமம் பவர் இருக்கும் எனவே டிபென்டென்ட் சோர்ஸ்கள் கிடைக்கும்போது மேக்ஸிமம் பவர் லோடு க்கு மாற்றப்படுவதைக் கண்டறிய இந்த செயல்முறையைப் பயன்படுத்துவோம் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தின் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இது சர்க்யூட் என்றால் நாம் டிபென்டென்ட் சோர்ஸ்களின் நிலைக்குச் செல்வோம் மேலும் R இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது மேக்ஸிமம் பவர் 3 மில்லி வாட் லோடு க்கு வழங்கப்படுகிறது இப்போது நாங்கள் லோடு ஐ கேட்கவில்லை அறியப்படாத ரெசிஸ்டன்ஸ் R இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறோம் இதனால் பவர் மேக்ஸிமம் பவர் 3 மில்லி வாட் லோடு க்கு வழங்கப்படுகிறது நாம் முதலில் தெவெனின் ஈக்வலன்ட் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் தெவெனின் ஈக்வலன்ட் க்கு ஈக்வலன்ட் சர்க்யூட் அதாவது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்கள் 3 சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ்களைக் கொண்டிருப்பதால் அனைத்து வோல்டேஜ் சோர்ஸ்களையும் நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் செய்வீர்கள் நீங்கள் லோடு ஐ அகற்றுவீர்கள் மேலும் இந்த 2 டெர்மினல்களில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன என்பதை நீங்கள் காண்பீர்கள் அனைத்து வோல்டேஜ் சோர்ஸ்களையும் ஷார்ட் சர்க்யூட்க்குப் பிறகு இந்த சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் சர்க்யூட் என நீங்கள் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 3 ரெசிஸ்டன்ஸ்களும் இணையாக இருப்பதை இங்கே காண்பீர்கள் எனவே இது என்றால் இந்த 2 டெர்மினல்களில் ஐ தவிர வேறில்லை நீங்கள் கூறலாம் பின்னர் நீங்கள் எழுதலாம் இப்போது அடுத்த பணி தெவெனின் வோல்டேஜ் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் இந்த குறிப்பிட்ட நோடு இன் வோல்டேஜ் என்று வைத்துக் கொள்வோம் இந்த குறிப்பிட்ட நோடு இல் கிர்ச்சோப்பின் கரண்ட் லா வை Kirchhoffs current law பயன்படுத்தலாம் என்று எழுதலாம் மேலும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இந்த கட்டத்தில் கரண்ட் 1 வோல்ட்டாக இருக்கும்

எனவே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிலை இது சர்க்யூட்டில் அறியப்படாத ரெசிஸ்டன்ஸ் R இன் மதிப்பைக் கண்டறிய உதவும் இது அந்த சர்க்யூட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள லோடு 3 மில்லி வாட் பவர் ஐப் பெறுகிறது என்பதை உறுதி செய்யும் இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டுக்கு வருவோம் அங்கு ஒரு டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு லோடு இருந்தால் டெர்மினல் முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது சர்க்யூட்டிலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐ உறிஞ்சிவிடும் இது கேள்வியில் கொடுக்கப்பட்ட சர்க்யூட் லோடு சர்க்யூட்டிலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐ உறிஞ்சிவிடும் நாம் முதலில் செய்ய வேண்டியது தெவெனின் ஈக்வலன்ட் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது தெவெனின் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் டெர்மினல் ab முழுவதும் தெவெனின் வோல்டேஜ் முதலில் நாம் சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்வோம் டிபென்டென்ட் சோர்ஸ் ஐ சர்க்யூட்க்குள்ளேயே விட்டுவிடுவோம் பின்னர் இன் மதிப்பைக் கண்டறிய சர்க்யூட்க்கு தீர்வு காண வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் ஐ இணைக்கிறோம் இங்கே நாம் 1 மில்லி ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐ டெர்மினல் ab இல் சேர்க்கிறோம் 1 மில்லி ஆம்பியர் ஏன் ஏனெனில் ரெசிஸ்டன்ஸ் R கிலோ ஓமில் உள்ளது எனவே 1 மில்லி ஆம்பியரை நாம் இணைக்க முடியும் இதனால் சர்க்யூட் எளிமைப்படுத்தப்படும் வோல்டேஜ் வோல்ட்டுகளில் இருப்பதை இது உறுதி செய்கிறது இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட பிரிவில் இணைக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட்டுடன் உள்ளது நாம் டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ மட்டுமே வைத்திருக்கிறோம் பின்னர் 1 மில்லி ஆம்பியரை டெர்மினல் ab முழுவதும் சர்க்யூட்க்கு வெளிப்புறமாக ஒரு சோர்ஸ் ஆக இணைக்கிறோம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் கிர்ச்சாஃப் கரண்ட் லா வை நோடு a இல் பயன்படுத்துவோம் இந்த கரண்ட் சோர்ஸ்கள் இந்த பக்கத்திலிருந்து நோடு a வழியாக கரண்ட் ஐ வழங்குகின்றன மேலும் மற்ற 2 பிரிவுகளில் கரண்ட் இன் திசை படத்தில் காட்டப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் 1 மில்லி ஆம்பியர் நோடு க்கு வெளியே செல்லும் கரண்ட் இன் தொகையைத் தவிர வேறில்லை என்று நீங்கள் கூறலாம் நோடு க்கு வெளியே செல்லும் கரண்ட் இன் மதிப்பு இந்த கரண்ட் நோடு வோல்டேஜ் இன் மதிப்பாக இருக்கும் நோடு வோல்டேஜ் என்று வைத்துக்கொள்வோம் நோடு a இல் எனவே இது சர்க்யூட்டின் இந்த குறிப்பிட்ட பிரிவில் இருந்து நாம் பெறும் சமன்பாடு அடுத்து நீங்கள் இங்கே சர்க்யூட்டை பார்த்தால் இந்த பிரிவில் எந்த சோர்ஸ் ம் கிடைக்கவில்லை என்று கூறுவீர்கள் இன் மதிப்பு 0 ஆக இருக்கும் என்று அர்த்தமா எனவே மதிப்பு 0 மற்றும் இந்த மதிப்பு 1 கிலோ ஓம் முழுவதும் இருப்பதால் மாறி டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பை வரையறுக்கிறது எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் இங்கே 0 என்பதால் டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பு 120 ஆனது 0 ஆகும் இறுதியாக நீங்கள் இங்கே இன் மதிப்பை 0 ஆக வைத்தால் நீங்கள் இறுதியாக பெறுவீர்கள் நீங்கள் எளிமைப்படுத்தினால் கிடைக்கும் பின்னர் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இப்போது அடுத்த பணி தெவெனின் வோல்டேஜ் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அசல் சர்க்யூட்டை எடுக்க வேண்டும் நீங்கள் இப்போது சோர்ஸ்களைத் தக்க வைத்துக் கொள்வீர்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது விஷயத்தில் ஷார்ட் சர்க்யூட் மீண்டும் சர்க்யூட்க்கு வந்து சேரும் இப்போது 1 கிலோ ஓம் முழுவதும் உள்ள வோல்டேஜ் இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது எனவே இந்த பிரிவில் இருந்து நீங்கள் பார்த்தால் 8 வோல்ட் இரண்டு ரெசிஸ்டர்களுக்கும் கரண்ட் ஐ வழங்குவது 3 கிலோ ஓம் 1 கிலோ ஓம் இரண்டும் ஆகும் எனவே இது வோல்டேஜ் பிரிக்கப்பட்ட சர்க்யூட் தவிர வேறில்லை எனவே இறுதியாக 1 கிலோ ஓம் முழுவதும் வோல்டேஜ் இருக்கும் நீங்கள் வோல்டேஜ் டிவைடர்ஸ் நுட்பத்தை பயன்படுத்தலாம் இது நீங்கள் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் அல்லது லூப் சமன்பாட்டை எழுதலாம் மற்றும் மதிப்பு ஐக் காணலாம் இப்போது இந்த டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இற்கான டிபென்டென்ட் மாறியாக இருக்கும் இன் மதிப்பை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அடுத்து நாம் செய்ய வேண்டியது இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நீங்கள் இன் மதிப்பைக் கண்டறிந்தால் நீங்கள் மீண்டும் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டை பெறுவீர்கள் அல்லது மாற்றாக லூப் சமன்பாட்டை என்று எழுதலாம் இது இருக்கும் எனவே இப்போது உங்களுக்கு மற்றும் கிடைத்துள்ளன எனவே பவர் இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்

இது லோடு க்கு மாற்றப்படும் மேக்ஸிமம் பவர் ஆக இருக்கும் இது டெர்மினல் ab உடன் இணைக்கப்படும் எனவே இந்த வழியில் கிடைக்கும் எந்தவொரு டிபென்டென்ட் சோர்ஸ்களும் மேக்ஸிமம் பவர் இன் லோடு க்கு மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம் அடுத்து டிபென்டென்ட் சோர்ஸ் கிடைக்கக்கூடிய மற்றொரு சர்க்யூட் எங்களிடம் உள்ளது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டை உங்கள் வீட்டில் செய்ய நான் விட்டுவிடுகிறேன் இதன்மூலம் நீங்கள் டிபென்டென்ட் சோர்ஸ்ககளைக் கொண்ட சர்க்யூட்டை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றிய சிறந்த யோசனை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை எவ்வாறு தீர்ப்பீர்கள் என்பதற்கான துப்பு தருகிறேன் எனவே இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது மீதமுள்ள சர்க்யூட்களிலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐ ஈர்க்கும் எனவே இது மீதமுள்ள சர்க்யூட் ஆகும் நீங்கள் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஐக் கண்டுபிடிக்க நீங்கள் இதை ஷார்ட் சர்க்யூட் செய்வீர்கள் இந்த வழக்கில் இது போன்ற சர்க்யூட் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இது டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் இது இது 1 ஓம் இது 2 ஓம் பின்னர் உங்களிடம் 4 ஓம் உள்ளது மேலும் நீங்கள் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் டெர்மினலில் 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐ பயன்படுத்துவீர்கள் மேலும் டெர்மினல்களில் இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் மேலும் இன் மதிப்பு ஆம்பியர் ஆகும் அதைத் தீர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தீர்க்கும் இன் மதிப்பை 11 22 ஓம் ஆகப் பெறுவீர்கள் இதேபோல் க்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களிடம் 9 வோல்ட் சப்ளை 2 ஓம் இருக்கும் மற்றும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டிருக்கும் இந்த சர்க்யூட்க்கு தீர்வு காண வேண்டும் பின்னர் உங்களுக்கு டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உம் உள்ளது இங்கு உங்களுக்கு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏனெனில் டெர்மினல் ஓபன் சர்க்யூட் இங்கே நீங்கள் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் இந்த 1 ஓமில் உள்ளது டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் கூடிய ரெசிஸ்டன்ஸ் உம் டிபென்டென்ட் சோர்ஸ் இற்கான டிபென்டென்ட் மாறியும் டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ்கள் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் வோல்டேஜ் ஐ உருவாக்குகின்றன நீங்கள் லூப் சமன்பாட்டை எளிமையாக எழுதலாம் மற்றும் v இன் மதிப்பைப் பெற எளிமைப்படுத்தலாம் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தும் போது இன் மதிப்பை 7 வோல்ட்டாகப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் மற்றும் ஐப் பெற்றுள்ளீர்கள் மேலும் p max மதிப்பைக் எளிமையாகக் கண்டறியலாம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் p max இன் மதிப்பைக் கண்டறியவும் நீங்கள் அதை வீட்டிலேயே செய்வதற்காக விட்டுவிடுவேன் இதனால் நீங்கள் தெவெனின் ஈக்வலன்ட்ஸ் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை முடிக்கிறோம்